எனவே கடந்த சில அமர்வுகளில் ஒரு பாராமீட்டர்கள் பற்றி விவாதித்தோம் நாங்கள் z பாராமீட்டர்களுடன் தொடங்கினோம் பின்னர் நாங்கள் y பாராமீட்டர்களைப் பற்றி பேசினோம் பின்னர் h பாராமீட்டர்கள் மற்றும் g பாராமீட்டர்கள் பற்றி விவாதித்தோம் இன்றைய அமர்வில் ட்ரான்ஸ்பர் பாராமீட்டர்கள் பற்றி விவாதிப்போம் ட்ரான்ஸ்பர் பாராமீட்டர்கள் என்ன என்று பார்ப்போம் அடிப்படையில் டெர்மினல் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இன்டிபெண்டன்ட் கருதப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை அவை டிபெண்டன்ட் ஆக இருக்க வேண்டும் எங்களிடம் 4 வெறியபிள்கள் உள்ளன மற்றும் வோல்டேஜ் அல்லது கரண்ட் இன் எந்தவொரு தொகுப்பையும் நாம் இன்டிபெண்டன்ட் பாராமீட்டர்கள் ஆகவும் எந்தவொரு தொகுப்பையும் டிபெண்டன்ட் பாராமீட்டர்கள் ஆகவும் தேர்வு செய்யலாம் தேர்வின் அடிப்படையில் இதுபோன்ற பாராமீட்டர்களின் பல தொகுப்புகளை நாம் உருவாக்க முடியும் எங்கள் முந்தைய விரிவுரைகளில் சில பாராமீட்டர்களைப் பற்றி விவாதித்தோம் எனவே இன்று நாம் இன்புட் போர்ட் இல் உள்ள வெறியபிள்ஸ் அவுட்புட் போர்ட் இல் உள்ள தொடர்புடைய மற்றொரு பாராமீட்டர்கள் பற்றி விவாதிப்போம் அதாவது அதாவது இன்புட் போர்ட் இல் நாம் பெறும் வெறியபிள்ஸ் என்ற அவுட்புட் போர்ட் வெறியபிள்ஸ் உடன் தொடர்புடையதாக இருக்கும் இந்த பாராமீட்டர்கள் ABCD பாராமீட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன அல்லது அவற்றை ட்ரான்ஸ்பர் பாராமீட்டர்கள் என்றும் சொல்லலாம் இப்போது இயங்கும் சிஸ்டம்களில் ABCD பாராமீட்டர் மிகவும் முக்கியமானது ஏனெனில் சர்க்யூட் வோல்டேஜ்யும் கரண்ட்யும் சோர்ஸ் இல் இருந்து லோடு க்கு எவ்வாறு கடத்துகிறது என்பதற்கான அளவை இது வழங்குகிறது எனவே இங்கே மற்றும் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவு முக்கியமானது எனவே இன்று ABCD பாராமீட்டர்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே இந்த ஏபிசிடி பாராமீட்டர்களை சர்க்யூட் வெறியபிள் தொடர்பாக எவ்வாறு தொடர்புகொள்வோம் இந்த இரண்டு சமன்பாடுகளின் உதவியுடன் டெர்மினல் வோல்டேஜ் டெர்மினல் கரண்ட் கும் இடையிலான உறவை உறுதிப்படுத்த முடியும் எனவே இங்கே என்ற இன்புட் போர்ட் வோல்டேஜ் அவுட்புட் போர்ட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இன் அடிப்படையில் எழுதப்படலாம் அது வரையறுக்கப்படுகிறது இதேபோல் இன்புட் போர்ட் கரண்ட் உடன் தொடர்புடையது மற்றும் நாம் எழுதலாம் இப்போது மேட்ரிக்ஸ் வடிவத்தில் நாம் எழுதலாம் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் ABCD ஐ மூலதன T என எழுதலாம் இது ட்ரான்ஸ்பர் பாராமீட்டர் களை வரையறுக்கிறது எனவே நீங்கள் ABCD எழுதலாம் அல்லது T எழுதலாம் இரண்டுமே ஒரே ABCD பாராமீட்டர்களைக் குறிக்கும் டிரான்ஸ்மிஷன் கோடுகளின் பகுப்பாய்வில் இப்போது இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இப்போது அவர்கள் அனுப்பும் இறுதி வோல்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களை பெறுதல் இறுதி வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இன் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட சொத்தின் காரணமாக அவற்றை டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் என்று அழைக்கிறோம் இப்போது நாம் விவாதித்த மேற்கண்ட சமன்பாடு இன்புட் வெறியபிள் மற்றும் ஐ அவுட்புட் வெறியபிள் மற்றும் உடன் தொடர்புபடுத்துகிறது எனவே இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் இப்போது வரை மற்றும் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவைக் காண்பித்தோம் இங்கே நாங்கள் இன் எதிர் அடையாளத்தைக் கருத்தில் கொண்டுள்ளோம் ஏனென்றால் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்கைப் பார்க்கும்போது நீங்கள் நெட்வொர்க்கிற்குள் உள்ளது மற்றும் என்பது அவுட்புட் போர்ட் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் பொதுவாக சர்க்யூட்க்கு வெளியே செல்கிறது மற்றும் க்கு இடையிலான உறவை நிறுவுவதை விட சக்தி அமைப்பு நெட்வொர்க்குடன் தொடர்புடைய இந்த குறிப்பிட்ட நிபந்தனையின் காரணமாக மற்றும் க்கு இடையிலான உறவை நிறுவுகிறது எனவே ஐ பொதுவாக இந்த திசையில் கருதுகிறோம் ஆனால் நீங்கள் இணைத்தால் சுமை மின்னோட்டத்தை வழங்குவதை விட மின்னோட்டத்தை பயன்படுத்துவதால் கரண்ட் இன் அடையாளத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் ஐ சிறப்பாக விவரிக்க முடியும் அதனால் தான் நாம் இங்கே பயன்படுத்துகிறோம் ஐ விட இப்போது இந்த பாராமீட்டர்களை எவ்வாறு கணக்கிடுவோம் என்று பார்ப்போம் ஐ அமைப்பதன் மூலம் நாம் கணக்கிடக்கூடிய பாராமீட்டர்ஸ் அதாவது நீங்கள் அவுட்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் அல்லது என அமைத்துள்ளீர்கள் அதாவது நீங்கள் அவுட்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் அமைக்கிறீர்கள் இப்போது மற்றும் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ABCD பாராமீட்டர்களின் அடிப்படையில் நாம் கண்ட சமன்பாடுகள் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளதைப் போன்றது இப்போது இந்த சமன்பாடுகளில் நீங்கள் ஐ அமைத்தால் அதாவது அவுட்புட் போர்ட் ஐ ஓபன் சர்க்யூட் என அமைக்கிறீர்கள் அந்த சூழ்நிலையில் இப்போது அடுத்தது நீங்கள் ஐ அமைக்கும் போது அதாவது அவுட்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் உடன் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்போது இந்த பாராமீட்டர்ஸ் எதைக் குறிக்கின்றன நீங்கள் A A ஐ பார்த்தால் ரிவர்ஸ் வோல்டேஜ் கேயின் ஐ தவிர வேறொன்றுமில்லை B என்பது இம்பிடேன்ஸ் ஐ தவிர வேறில்லை C என்பது அட்மிட்டன்ஸ் மற்றும் D என்பது கரண்ட் கேயின் ஆகும் எனவே டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் இன்புட் மற்றும் அவுட்புட் வெறியபிள்கள் இடையே ஒரு நேரடி உறவை வழங்குவதால் அவை அடுக்கு நெட்வொர்க்குகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் இரண்டு நெட்வொர்க்குகள் அடுக்கு பாணியில் இணைக்கப்பட்டிருந்தால் இங்கே பாராமீட்டர்ஸ் என்று நீங்கள் கூறலாம் இடைப்பட்ட பாராமீட்டர்ஸ் நீங்கள் என்று சொல்லலாம் மற்றும் அவுட்புட் நீங்கள் ஐ வெறியபிள்களாகக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அடுக்கு நெட்வொர்க்குகள் இருக்கும்போது அந்த நிகழ்வுகளில் உறவை உறுதிப்படுத்த டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் உங்களுக்கு உதவும் இந்த வகையான நெட்வொர்க்குகளின் பகுப்பாய்வு பல்வேறு நெட்வொர்க்குகளின் ஒன்றோடொன்று பற்றி விவாதிக்கும்போது அடுத்த சொற்பொழிவைப் பார்ப்போம் அந்த குறிப்பிட்ட அம்சத்தை விரிவாகக் காண்போம் இன்றைய விரிவுரைக்கு டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்களின் முக்கிய பண்புகளை முதலில் விவாதிப்போம் எனவே அந்த பண்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் முதலில் ABCD வரையறுப்பதைப் பார்ப்போம் A என்பது உங்கள் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் விகிதமாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் அவுட்புட் போர்ட் ஐ ஓபன் சர்க்யூட்களாக வைத்திருக்கும்போது இது கணக்கிடுகிறது B எதிர்மறை ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் C என்பது ஓபன் சர்க்யூட் டிரான்ஸ்மிஷன் அட்மிட்டன்ஸ் மற்றும் D மீண்டும் எதிர்மறை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் விகிதம் இப்போது ABCD பாராமீட்டர்ஸ் விஷயத்தில் ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால் இரண்டு போர்ட் நெட்வொர்க் ரேசிப்ரோகல் இல்லையா என்பதை நீங்கள் காண விரும்பினால் இந்த நிபந்தனையின் உதவியுடன் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே எனில் சர்க்யூட் ரேசிப்ரோகல் என்று கூறுவோம் இப்போது ABCD யின் மதிப்புகளை எவ்வாறு வரையறுப்பது தீர்மானிப்பது Z y அல்லது h மற்றும் g பாராமீட்டர்ஸ் போன்றவற்றில் நாம் செய்ததைப் போலவே ABCD இன் மதிப்புகளை வரையறுப்போம் அதாவது முதலில் அவுட்புட் போர்ட் ஐ சர்க்யூட்க்கு ஓபன் செய்வோம்பின்னர் அவுட்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கண்டுபிடிப்போம் ABCD பாராமீட்டர்களின் மதிப்பு இப்போது அடுத்தது நாம் இப்போது விவாதித்ததற்கு நேர்மாறானது அந்த உறவு இப்போது ஆக இருக்கும் உடன் தொடர்புடையதாக இருக்கும் அதாவது ஐ இன்டிபெண்டன்ட் வெறியபிள்களாகவும் டிபெண்டன்ட் வெறியபிள்களாகவும் dependent variables அமைக்கலாம் அந்த வழக்கில் நாம் பெறும் உறவு இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அல்லது இன்வர்ஸ் T பாராமீட்டர்ஸ் என அழைக்கப்படுகிறது சிறிய abcd உதவியுடன் இந்த உறவை நாங்கள் நிறுவுகிறோம் ஏனெனில் இது மூலதன ABCD பாராமீட்டர்க்கு நேர்மாறானது இது தொடர்பாக இன் உறவை எங்கு நிறுவுகிறோம் என்பதை இப்போது வரை விவாதித்தோம் இந்த வழக்கில் தொடர்பாக ஆக இருக்கும் எனவே இங்கே சுயாதீனமானது டிபெண்டன்ட் எனவே நாங்கள் எவ்வாறு எழுதுவோம் மாற்றாக மேட்ரிக்ஸ் வடிவத்தில் நீங்கள் இதை எழுதலாம் எனவே இந்த abcd மேட்ரிக்ஸை சிறிய t உடன் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் எனவே இதை ஒரு இன் வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அல்லது சிறிய t பாராமீட்டர்ஸ் என்று சொல்கிறோம் இப்போது மதிப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் விஷயத்தில் நாங்கள் செய்த அதே அளவுகோல்களை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் இங்கே பாராமீட்டர்களின் மதிப்பை இப்போது அமைப்பதன் மூலம் மதிப்பீடு செய்யலாம் அதாவது ஓபன் போர்ட் இன்புட் போர்ட் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் அதாவது இன்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் பாராமீட்டர்களின் மதிப்புகளை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் எனவே நீங்கள் ஐ அமைக்கும் போது நீங்கள் பெறுவீர்கள் பெற ஐ அமைப்போம் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் a என்பது ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் விகிதத்தைத் தவிர வேறில்லை b என்றால் என்ன b என்பது எதிர்மறை ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் ஆகும் ஏனெனில் இது அடிப்படையில் V க்கும் I க்கும் இடையிலான உறவு விகிதமாகும் எனவே இது எதிர்மறை ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் இம்பிடேன்ஸ் c என்பது ஓபன் சர்க்யூட் ட்ரான்ஸ்பர் அட்மிட்டன்ஸ் ஏனெனில் இது விகிதம் மற்றும் d எதிர்மறை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் விகிதம் க்கு இடையிலான விகிதத்திற்கு இடையிலான உறவு எனவே இந்த சிறிய ஏபிசிடி பாராமீட்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் கோடுகள் குறிப்பாக பவர் சிஸ்டம்களின் விஷயத்திலும் பயன்படுத்தப்படலாம் ஏனென்றால் இன்புட் வெறியபிள் மீது எனப்படும் அவுட்புட் வெறியபிள்களின் தாக்கத்தையும் இங்கே பெறுகிறோம் ஆகவே விளம்பரம் என்றால் சுற்று மீண்டும் ரேசிப்ரோகல் ஆனது என்று இங்கே கூறுவோம் இப்போது இந்த பாராமீட்டர்ஸ் புரிந்துகொள்ள இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடி ஒரு சர்க்யூட் இருப்பதைப் பார்ப்போம் எங்களுக்கு இரண்டு ரெசிஸ்டன்ஸ்களும் ஒரு டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ உள்ளன மேலும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்க்கான டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் சமன்பாடுகளைப் பயன்படுத்துவோம் முதல் வோல்டேஜ் அவுட்புட் போர்ட் ஐ அமைப்போம் சர்க்யூட் பாராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்க ஓபன் சர்க்யூட் மற்றும் பின்னர் ஷார்ட் சர்க்யூட் எனவே இப்போது முதல் விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் அவுட்புட் போர்ட் ஐயும் இன்புட் போர்ட் ஐயும் திறக்கிறோம் இது உடன் இணைக்கப்பட்ட வோல்டேஜ் ஐ கொண்டுள்ளது இந்த குறிப்பிட்ட நிபந்தனை நமக்கு இருக்கும்போது இந்த மதிப்புகளை ABCD சமன்பாட்டில் சமன்பாடுகளில் வைக்கிறோம் இந்த படத்திலிருந்து எனவே மற்றும் ஆகியவை இன்புட் கரண்ட் ஐப் பொறுத்தவரை கிடைத்துள்ளன எனவே ABCD பாராமீட்டர்களுக்கான சமன்பாடுகளின் உதவியுடன் நீங்கள் இப்போது என்ன எழுத முடியும் என்பது எங்களுக்குத் தெரியும் இப்போது அடுத்து நாம் A மற்றும் C இன் மதிப்பைக் கண்டுபிடித்தோம் அடுத்து B மற்றும் D இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அவுட்புட் போர்ட் ஐ ஷார்ட் சர்க்யூட் மற்றும் இன்புட் போர்ட் இல் ஒரு வோல்டேஜ் ஐப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் இந்த முனையில் நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் என்று நீங்கள் பார்த்தால் இந்த டெர்மினல் இன் வோல்டேஜ் ஐ என்று சொல்லட்டும் இந்த டெர்மினல் இல் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் என்ன எழுத முடியும் இன் மதிப்பை நாம் எழுதலாம் மற்றும் மின்னோட்டம் உள்ளே செல்கிறது எனவே கரண்ட் உள்ளே செல்வதை நேர்மறையாகவோ அல்லது கரண்ட் ஐ எதிர்மறையாகவோ செல்கிறோம் எனவே KCL இப்போது இந்த சர்க்யூட்த்தைப் பார்த்தால் என்பது ஒன்றும் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் வோல்டேஜ் ற்கு சமமானதல்ல என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் இது 20 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் மற்றும் 20 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பில் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும் நீங்கள் ஐ எழுதலாம் இந்த பகுதியிலிருந்து என்பதை ஏற்கனவே பார்த்தோம் எனவே இந்த இரண்டு தகவல்களும் நம் கையில் உள்ளன எனவே இப்போது மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைக் கூறலாம் KCL இல் மேற்கண்ட மதிப்புகளை மாற்றியமைத்தல் எனவே எனவே அவுட்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் ஒன்றை ஒவ்வொன்றாக வைக்கும் நுட்பத்தைப் பயன்படுத்தி நீங்கள் ABCD பாராமீட்டர் இன் மதிப்புகளை எளிதாகக் கண்டறியலாம் இப்போது டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் வழங்கப்பட்ட மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே இங்கே நீங்கள் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வெறியபிள் பாராமீட்டர்ஸ் காண்கிறீர்கள் அவுட்புட் போர்ட் மேக்ஸிமம் பவர் டிரன்ஸ்ஃபர்த்திற்கான வெறியபிள் லோடுக்கு இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் மேக்ஸிமம் பவர் டிரன்ஸ்ஃபர் நடைபெறும் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் மேக்ஸிமம் பவர் எவ்வளவு மாற்றப்படும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் விவாதித்த அதே செயல்முறையை நாங்கள் பயன்படுத்துவோம் முதலில் அவுட்புட் போர்ட் ஓபன் சர்க்யூட் மற்றும் பின்னர் ஷார்ட் சர்க்யூட் ஆகியவற்றை உறவுகளைக் கண்டுபிடிப்போம் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர் கான இன் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் போது நோக்கம் இருக்கும் க்கு விடப்பட்ட சர்க்யூட்க்கு தெவெனின் ஈக்குவேலன்ட் ஐ கண்டறியவும் இந்த பிரிவை தெவெனின் ஈக்குவேலன்ட் ஆக குறிப்பிட வேண்டும் நாங்கள் ABCD பாராமீட்டர்ஸ் ஐ பயன்படுத்துவோம் மற்றும் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் இதன் மூலம் மாற்றப்பட வேண்டிய மேக்ஸிமம் பவர் இன் மதிப்பைக் கண்டறிய முடியும் இப்போது முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெவெனின் இம்பிடேன்ஸ் மற்றும் தெவெனின் வோல்டேஜ் ஐ நாம் தீர்மானிக்க வேண்டும் முதலில் தெவெனின் இம்பிடேன்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் எனவே அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தெவெனின் இம்பிடேன்ஸ் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க நாம் அனைத்து இன்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ உம் ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இங்கே இந்த இன்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ நாங்கள் ஷார்ட் சர்க்யூட்க்கு கொண்டு வருவோம் பின்னர் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க அவுட்புட் போர்ட் இல் ஒரு வோல்டேஜ் ஐ பயன்படுத்துவோம் இதனால் இன் மதிப்பை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் எனவே நீங்கள் மற்றும் இன் மதிப்பைப் பெறும்போது இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த உறவு மற்றும் ஆகியவை ABCD பாராமீட்டர்ஸ் இன் உதவியுடன் கிடைக்கும் எனவே நீங்கள் A B C மற்றும் D இன் மதிப்புகளை வைத்தால் வெறுமனே எழுதலாம் இன்புட் போர்ட் இல் இந்த உறவை முதல் சமன்பாட்டில் மாற்றினால் நமக்கு கிடைக்கிறது மேலே உள்ள மதிப்பை ABCD பாராமீட்டர்களின் இரண்டாவது சமன்பாட்டிற்குப் பயன்படுத்துகிறோம் இப்போது அடுத்த பணி நாம் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இன் மதிப்பை கரண்ட் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனெனில் இந்த போர்ட் ஓபன் சர்க்யூட் மற்றும் இன்புட் போர்ட் இன் மதிப்பு இப்போது இதை ABCD பாராமீட்டர் சமன்பாடுகளுக்குப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் என்ன எழுத முடியும் நாம் எழுதலாம் இதனால் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர்க்கு எனவே மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்பர்க்கு எனவே இதன் மூலம் எங்கள் இன்றைய அமர்வை மூடலாம் இதில் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் மற்றும் இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் பாராமீட்டர்ஸ் பற்றி விவாதிக்க முடியும் அடுத்த விரிவுரையில் கடந்த 4 அமர்வுகளில் நாங்கள் விவாதித்த பல்வேறு இரண்டு போர்ட் நெட்வொர்க்குகளின் ஒன்றோடொன்று பற்றி விவாதிப்போம்